Divergence திசைதிருப்பல் மற்றும் Curl சுருட்டை காந்தப்புலம் நாம் மின்னோட்டம் மற்றும் நிலையான மின்னோட்டங்களால் காந்தப் புலம் உற்பத்தி செய்யப்படுவதை பார்த்தோம் அதாவது நேரத்தைப் பொறுத்து மாறாத இந்த மின்னோட்டங்கள் d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் என வழங்கப்படுகிறது இது இப்போது காந்தப் புலத்தின் பண்புகளை நமக்குச் சொல்கிறது எனவே d I d 0 என்ற அந்த வழக்குகளுக்கு இது பயோட் சாவர்ட் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் மின் புலம் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது எந்த வெக்டர் புலத்தையும் கணக்கிடமுடியும் என்று சொன்னோம் அதனுடைய divergence ம் curl ம் ஒன்றாக இணைந்து ஒரு வெக்டர் புலத்தை கொடுக்கிறது

எனவே இப்போது நீங்கள் காந்தப் புலத்துடன் வேலை செய்ய விரும்பினால் divergence of B என்ன மற்றும் curl of B என்ன என்பதை அறிவது முக்கியம் இந்த விரிவுரை இந்த இரண்டு அளவுகளையும் பற்றி தொடர்புபடுத்தப் போகிறது நான் சிறிதளவு வெக்டார் கால்குலஸ் ஐ பயன்படுத்த போகிறேன் ஆனால் நான் அதை விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியம் மற்றும் நீங்கள் இந்த நுட்பத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கவேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இந்த புலங்களை கையாளும் போது இது வாழ்க்கையை மிகவும் எளிதாக்குகிறது எனவே என்னிடம் B r க்கு சமமான mu 0 ஓவர் 4 பை I d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cube இருக்கும் போது நாம் அதன் divergence ஐ நேரடியாக கணக்கிடலாம் Divergence of B mu 0 I ஓவர் 4 பை ஆக இருக்கப்போகிறது இந்த அளவின் divergence d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் ஆகும் கவனிக்கவும் இது rஐ பொறுத்து divergence ஏனென்றால் இது இங்கே வெளிவரும் rஐ பொறுத்த divergence ஆகும் அங்குதான் புலம் தீர்மானிக்கப்படுகிறது

எனவே இது இந்த அளவு rஐ பொறுத்தவரை தொகையீடு பிரைம் அளவைப் பொறுத்து உள்ளது எனவே நான் உண்மையில் அதை உள்ளே எடுத்து இதை mu 0 I ஓவர் 4 பை என எழுத முடியும் இண்டெகரேஷன் ஆப் divergence of இந்த வெக்டர் பெருக்கல் பலன் d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட்

இப்போது வெக்டார் அடையாளத்திலிருந்து divergence of A கிராஸ் B என்பது B டாட் curl of A மைனஸ் A டாட் curl of B க்கு சமமாக உள்ளது d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் என்பது r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் dotted with curl of d I பிரைம் மைனஸ் d I பிரைம் டாட் curl of r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் க்கு சமமாக இருக்கும் என்று நாம் காண்கிறோம் d I பிரைம் மிகவும் நன்றாக r பிரைம் உடன் தொடர்பானது என்பதையும் இந்த வகையீடு r ஐ பொருத்தது கவனியுங்கள் எனவே இந்த சொல் 0 க்கு செல்கிறது இரண்டாவது சொல்லுக்கு r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் என்பது மைனஸ் grad of 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் ஐ தவிர வேறொன்றுமில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த சொல் d I பிரைம் டாட் curl of grad of 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் curl of grad என்ன curl of grad மீண்டும் 0 எனவே இந்த முழு வார்த்தையும் 0 ஆக வெளிவருகிறது எனவே நாம் காண்பது என்னவென்றால் divergence of B r என்பது 0ஐ தவிர வேறொன்றுமில்லை இங்கே மோனோ துருவங்கள் இல்லை காந்தப் புலத்தின் ஒற்றை மூலங்கள் இல்லை என்று முந்தைய விரிவுரைகள் ஒன்றில் நாம் எதிர்பார்த்த விளைவாகும்

எனவே எந்த புள்ளியிலும் divergence of B எப்போதும் 0 என்று பயோட் சாவர்ட் சூத்திரத்திலிருந்து நாம் காண்கிறோம் இது B இன் சுயாதீன ஆதாரங்கள் அல்லது sinks of B இல்லை என்பதையும் அர்த்தப்படுத்துகிறது அது எப்படி நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் சுயாதீன மான மூலத்திலும் மற்றும் புலங்கள் இங்கிருந்து வெளியே வரும் இந்த divergence அல்லது B ஆனது டெல்டா r ற்கு நேர் விகிதத்தில் அல்லது அதற்கு சமமான வகையில் மேற்பரப்பிற்கு divergence தேற்றப் பாயம் பூஜ்ஜியம் அல்லாதது என்று கூறுவதன் மூலம் divergence 0 ஆக இருக்க முடியாது அடுத்து நேரடியாக curl B ஐ கணக்கிடலாம் எனவே இது r ஐ பொறுத்து mu 0 I ஓவர் 4 பை curl ஆக இருக்கப்போகிறது இண்டெகரேஷன் ஆஃப் d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed curl I ஐ கணக்கிட நான் ஒரு சிறிய தந்திரத்தை விளையாட போகிறேன் நான் இந்த மின்னோட்ட வளையத்தை எடுத்தேன் என்றால் ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பி எந்த புள்ளியிலும் சற்று அகலமாக ஒரு மூல ஆதாரம் நான் இந்த புள்ளியை எடுத்துக் கொள்கிறேன் என்றால் அங்கு நான் d I பிரைமை எடுத்துக்கொள்கிறேன் இந்த குறுக்கு பிரிவு a பின்னர் நான் I d I பிரைம் வெக்டரை j என அந்தப் புள்ளியில் எழுத முடியும் அங்கு j என்பது ஒரு அலகு பரப்பு முறை a முறை d I பிரைம் வெக்டாருக்கான மின்னோட்டம் ஆகும் d I பிரைம் மின்னோட்ட திசையில் உள்ளது

எனவே நான் இந்த வெக்டரை j க்கு கொண்டு வரப் போகிறேன் மற்றும் மின்னோட்ட அடர்த்தி மூலம் வரையறுக்கப் போகிறேன் இது ஒரு வெக்டர் அளவு j r பிரைம் a d I பிரைம் ஆகும் d I பிரைம் என்றால் என்ன ஒரு d I பிரைம் என்பது இந்த பகுதியில் கூறின் தனிமத்தின் கனஅளவு ஆகும் இதை நான் ஊதா கோடுகளால் ஷேடு செய்து காட்டவில்லை எனவே இந்த முழு விஷயத்தையும் j வெக்டர் r பிரைம் d v பிரைம் என என்னால் எழுத முடியும்

எனவே நான் B r என்று எழுத முடியும் இது mu 0 I ஓவர் 4 பை இண்டெகரேஷன் d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் என்பது mu ஓவர் 4 பை இண்டெகரேஷன் j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் க்கு சமமாகும் வெளிப்படையாக integration over j என்பது பூஜ்ஜியம் அல்ல மற்றும் துல்லியமாக அவற்றை நாம் I d I சூத்திரத்திலிருந்து j d v பிரைம் ஆக எவ்வாறு மாற்றுவது

இப்போது நாம் curl ஐ எடுப்போம் எனவே curl of B r mu 0 ஓவர் 4 பை curl மீண்டும் நான் உள்ளே curl ஐ எடுக்க முடியும் ஏனெனில் r ஐ பொறுத்து curl மற்றும் r பிரைமை பொறுத்து தொகையீடு எனவே j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் d v பிரைம் இப்போது நான் ஒரு வெக்டார் அடையாளத்தை பயன்படுத்த போகிறேன் இது curl of A கிராஸ் B என்பது A வின் மீது செயல்படும் B டாட் டெல் B ன் மீது செயல்படும் மைனஸ் A டாட் டெல் பிளஸ் A divergence of B மைனஸ் B divergence of A க்கும் சமமாக உள்ளது இதன் அர்த்தம் என்ன என்பதை நான் அடுத்த ஸ்லைடில் விளக்குகிறேன் நான் B பிளஸ் A divergence of B மைனஸ் B divergence of A மீது செயல்படும் curl of A கிராஸ் B as B டாட் டெல் A மைனஸ் A டாட் டெல் ஐ எழுதுகிறேன் நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் மற்றும் இந்த term அல்லது இந்த term அல்லது இந்த term ன் பொருள் B டாட் டெல் மைனஸ் B x D by D x பிளஸ் B y D by D y plus B z D by D z மற்றும் இது இந்த வெக்டர் A மீது செயல்படும் கொடுக்கப்பட்ட ஒரு வெக்டார் அளவு இப்போது A க்கு மாற்றாக நாம் j r பிரைம் மற்றும் B க்கு r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed என பதிலீடு செய்ய வேண்டும் எனவே r ஐ பொறுத்து வகையீடு செய்யப்பட்ட இந்த j r பிரைம் இன் மீது செயல்படும் B டாட் டெல் r பிரைமை பொறுத்து j எனக்கு 0 ஐ கொடுக்கிறது டெல் டாட் B என்பது divergence of r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் மற்றும் நீங்கள் மீண்டும் நேரமானது 4 பை டெல்டா r மைனஸ் r பிரைம் என்பதை நினைவுகூர்க மீண்டும் ஒரு இயற்பியல் வழி இந்த அளவு r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் என்பது ஒன்றுமில்லை ஆனால் மின்னூட்டம் பெற்ற 4 பை எப்சிலான் 0 அளவு மின்புலம் ஆகும் எனவே மின்னூட்ட அடர்த்தி என்பது divergence divergence என்பது ஒரு மின்னூட்ட அடர்த்தி ஆகும் இது ஒரு டெல்டா செயல்பாட்டைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே அது உங்களுக்கு மிக விரைவாக கொடுக்கிறது இதே போன்று டெல் டாட் A என்பது divergence of j r பிரைம் மற்றும் இது பூஜ்ஜியம் ஆகவும் இருக்கும்

எனவே நான் curl B எடுக்கும் போது இது mu 0 ஓவர் 4 பை இண்டெகரேஷன் curl of j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் d v பிரைம் curl of j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் என்பது ஒன்றுமில்லை ஆனால் அது r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் டாட் டெல் ஆப்பரேட்டிங் ஆன் j r பிரைம் மைனஸ் j r பிரைம் டாட் டெல் ஆப்பரேட்டிங் ஆன் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் பிளஸ் j r பிரைம் டைம்ஸ் divergence of r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் மைனஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் divergence of j r பிரைம் என்பதற்கு சமம் இந்த சொல் 0 என்று நாம் கண்டறிந்துள்ளோம் இந்த சொல் பூஜ்ஜியம் மற்றும் நாம் மைனஸ் j r பிரைம் டாட் டெல் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் பிளஸ் 4 பை j r பிரைம் டெல்டா r மைனஸ் r பிரைம் இது இந்த சொல் எனவே என்னிடம் rல் curl B க்கு சமமான mu 0 ஓவர் 4 பை இண்டெகரேஷன் ஆப் மைனஸ் j r பிரைம் டாட் டெல் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed பிளஸ் mu 0 இண்டெகரேஷன் j r பிரைம் 4 பை உள்ளது 4 பை ஆனது டெல்டா r மைனஸ் r பிரைம் d v ஐ ரத்து செய்கிறது இது mu 0 ஓவர் 4 பை மைனஸ் வெளியே j r பிரைம் நேரம் பார்க்கவும் 1539 என்பது பிரைம் டாட் டெல் ஆப்பரேட்டிங் ஆன் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed d V பிரைம் பிளஸ் mu 0 j r j r என்பது ஏற்கனவே விவாதித்தது போல மின்னோட்ட அடர்த்தி ஆகும் மின்னோட்டம் மற்றும் ஒரு யூனிட் பகுதிக்கு இந்த மின்னோட்டத்தின் திசை நாம் இப்போது மதிப்பீடு செய்ய மீதமுள்ள ஒரே சொல் இதை மீண்டும் செய்ய இந்த term ஐ சரிபார்க்க வேண்டும்

எனவே நான் j r பிரைம் டாட் டெல் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed d v பிரைமை மதிப்பீடு செய்வதில் ஆர்வமாக இருக்கிறேன் டெல் ஆப்பரேட்ஸ் ஆன் r மைனஸ் r பிரைம் ஆக இருக்கும்போது அது டெல் ஆப்பரேட்டிங் ஆன் any function of r மைனஸ் r பிரைம் அது மைனஸ் டெல் பிரைம் ஆப்பரேட்டிங் ஆன் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் க்கு சமமானது எனவே நான் இதை எழுத முடியும் இது உண்மை என்று நீங்கள் காணும்போது பல செயல்பாடுகளுடன் இதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ள முடியும் எனவே நான் இதை இண்டெகரெல் j என எழுத முடியும் இதை r பிரைம் r பிரைம் டாட் டெல் பிரைம் acting on r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் என மைனஸ் அடையாளத்துடன் எழுதமுடியும் இதை மதிப்பிடுவதற்கு நான் இந்த x y மற்றும் z கூறுகளை தனித்தனியாக கணக்கிடுகிறேன் நான் x கூறுகளை செய்தால் அது 0 மற்றும் நீங்கள் அதே விஷயத்தை y மற்றும் z கூறுகளுக்கு சரிபார்க்கலாம் எனவே இந்த x கூறு மைனஸ் அடையாளம் j r பிரைம் டாட் டெல் பிரைம் ஆக இருக்க போகிறது இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு dot product புள்ளி பெருக்கல் பலன் என்பதால் எனவே இதில் எந்த x கூறும் இல்லை இந்த மூன்று கூறுகளும் இங்கே என்னிடம் x மைனஸ் x பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் உள்ளன நாம் அடுத்த பக்கத்திற்கு செல்லலாம் எனவே இண்டெகரேஷன் j r பிரைம் dotted with புள்ளியிடப்பட்ட டெல் பிரைம் கூறை நான் மதிப்பீடு செய்கிறேன் நான் வெக்டர் அளவுகளில் x மைனஸ் x பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் இப்போது டெல் பிரைம் j r பிரைம் x மைனஸ் x பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் ஐ பொறுத்து இந்த அளவின் divergence குறித்து பார்ப்போம் இது divergence of j r பிரைம் x மைனஸ் x பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் பிளஸ் j r பிரைம் டாட் டெல் பிரைம் x மைனஸ் x பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் with divergence க்கு சமம் நான் d v பிரைம் தொடர்பாக இரு தரப்பையும் தொகையீடு செய்தால் இதுதான் எனக்கு கிடைக்கும் இந்த வார்த்தை எனக்கு என்ன வேண்டும் என்பதை துல்லியமாக தருகிறது என்பதை கவனிக்கவும் இப்போது நிலையான மின்னோட்டங்களுக்கு டெல் பிரைம் டாட் j r பிரைம் இது இல்லையெனில் மைனஸ் d ரோ r பிரைம் d t என்பது 0 ஆகும் இல்லையெனில் அது மைனஸ் d ரோ r பிரைம் d t இப்போது நிலையான மின்னோட்டத்திற்கு 0 ஆகும் இந்த நேரத்தில் மின்னோட்டம் மாறுபடும் எனில் நேரம் பங்களிக்கிறது மற்றும் இதை பின்னர் பார்ப்போம் இந்த நேரம் பார்க்கவும் 1936 நிலையான மின்னோட்டங்களுக்கான பயோட் சாவர்ட் சட்டத்திற்கான தற்போதைய இடப்பெயர்வு மின்னோட்டம் என்று அழைக்கப்படும் ஏதாவது அளவு இந்த சொல் 0 ஆகும் மற்றொரு மின்னோட்டங்கள் சூழலுக்கு மாறுகிறது அதாவது அவைகள் 0 க்கு செல்லும் அமைப்பிலிருந்து தொலைவில் உள்ளன இந்த divergence ஐ surface integral ஆக மாற்ற முடியும் மற்றும் அந்த surface integral ம் பூஜ்ஜியத்திற்கு செல்லும் ஏனெனில் தொலைவில் j உண்மையில் அந்த மேற்பரப்பில் 0 ஆகிறது எனவே நீங்கள் இந்த கடைசி term உடன் எஞ்சியிருப்பது என்ன இடது கை பக்கம் இந்த term 0 ஆகும் இந்த term 0 இந்த term கூட 0 எனவே நான் இப்போது உங்களுக்கு காட்டியது என்னவென்றால் நேரம் பார்க்கவும் 2011 நான் திரும்பிச் சென்றால் இந்த term இங்கே 0 ஆகும் எனவே நிலையான மின்னோட்டங்களுக்கு curl of B என்பது mu 0 j மின்னோட்ட அடர்த்தி r என்று கண்டுபிடித்தோம் எனவே பயோட் சாவர்ட் சட்டத்தின் மூலம் இந்த விரிவுரையில் நாம் கண்டறிந்தது என்னவென்றால் divergence of B என்பது 0 மற்றும் இது இயற்பியல் ரீதியாக எந்த ஒற்றை துருவமும் இல்லை மற்றும் curl of B என்பது mu 0 j of r ஆகும் இந்த சமன்பாடுகளை மின் புலத்துடன் ஒப்பிடுங்கள் அங்கு எனக்கு divergence of E as ரோ r ஓவர் எப்சிலான் 0 மற்றும் curl of E என்பது 0 எனக் கிடைக்கும் எனவே இங்கே curl B பூஜ்ஜியம் இல்லை மற்றும் divergence of B என்பது 0 இது நிலையான மின்னோட்டத்திற்கு மட்டுமே உண்மை என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ளவேண்டும் நேரம் மின்னோட்டத்தை பொறுத்திருந்தால் இப்போது தரவை கையாளும் ஒரு மறுப்பு சொல் இருக்கும் இது இப்போது அளவு நிலையியல் மீது மட்டுமே கவனம் செலுத்தும் எனவே நிலையான மின்னோட்டங்களுக்கு காந்தப் புலம்